இன்றோடக்சன் அண்ட் எக்ஸாம்பிள் எனவே இன்று நாம் அடுத்த தலைப்புக்கு மாறப் போகிறோம் அதாவது வெப்பப் பரிமாற்றி எனவே வெப்பப் பரிமாற்றி நீங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் நான் சொல்கிறேன் ஏற்கனவே நீங்கள் பார்த்த மூன்று வகை நீங்கள் ஷெல் குழாயைப் பார்த்திருக்கிறீர்கள் இரட்டைக் குழாய்களைப் பார்த்திருக்கிறீர்கள் தட்டுத் தட்டு வெப்பப் பரிமாற்றிகளைப் பார்த்திருக்கிறீர்கள் அவர்கள் ஏன் வித்தியாசமாக பயன்படுத்துகிறார்கள் எனவே நீங்கள் ஏற்கனவே மூன்று வெவ்வேறு வகைகளை அனுபவித்திருக்கிறீர்கள் எனவே நமக்கு ஏன் பல்வேறு வகையான வெப்பப் பரிமாற்றிகள் தேவை நீங்கள் ஏன் ஷெல் மற்றும் டியூப் பயன்படுத்துகிறீர்கள் ஏதாவது யோசனை இன்றைக்கு விளக்கமளிப்பேன் என்று தெரியவில்லை ஆனால் யோசித்தீர்களா சரி ஒரு எளிய கேள்வியைக் கேட்போம் எங்களிடம் ஏன் இரட்டை குழாய் வெப்பப் பரிமாற்றி ஆய்வகத்தில் உள்ளது ஏன் ஷெல் மற்றும் டியூப் இல்லை ஆய்வக பரிசோதனையின் நோக்கம் என்ன அவை அனைத்திற்கும் வெப்ப பரிமாற்ற குணகம் தேவைப்படும் இந்த அனைத்து வகைகளிலும் ஒரு திரவத்திற்கும் மற்றொரு திரவத்திற்கும் இடையில் நிகழும் அதன் வெப்ப பரிமாற்றம் அதற்கு விதிவிலக்கல்ல மேலும் இந்த அனைத்து வகைகளிலும் வெப்பத்தை பரிமாறிக் கொள்ளும் இரண்டு திரவங்களும் ஒன்றுக்கொன்று சரியாக தொடர்பு கொள்ளவில்லை உங்களிடம் ஒரு குழாய் உள்ளது அடிப்படையில் உங்களுக்கு இடையில் ஒரு சுவர் உள்ளது மற்றும் வெப்பமானது திரவத்திலிருந்து சுவருக்கும் சுவரிலிருந்து மற்ற திரவத்திற்கும் கொண்டு செல்லப்படுகிறது எனவே இது இந்த மூன்றுக்கும் பொதுவானது எனவே வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு வெவ்வேறு வெப்பப் பரிமாற்றிகளை ஏன் பயன்படுத்துகிறோம் எனவே ஒரு வாய்ப்பு மேற்பரப்பு பகுதி வெப்பம் கொண்டு செல்லப்பட்டது எனவே செயல்திறன் ஒரே மாதிரியான இன்லெட் மற்றும் அவுட்லெட் வெப்பநிலையுடன் அதே வெப்பப் பரிமாற்றியை என்னால் இன்னும் பயன்படுத்த முடியும் எனவே இந்த இரண்டு அம்சங்களும் வெப்பநிலை மட்டுமல்ல செயல்திறனை உண்மையில் இரண்டு வழிகளில் பார்க்க முடியும் ஒன்று நான் போக்குவரத்துக்கு பதிலாக வெப்ப போக்குவரத்து திறன் என்று கூறுவேன் இந்த வகையான உபகரணங்களுக்கான செயல்திறனை எவ்வாறு வரையறுப்பது மற்றும் வெப்பப் பரிமாற்றி உபகரணங்களை வடிவமைப்பதில் அந்த அம்சத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாங்கள் உண்மையில் இரண்டு விரிவுரைகளை வரையறுக்கிறோம் வேகப் போக்குவரத்தின் செயல்திறனைப் பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியிருந்தது அங்குதான் அழுத்தம் வீழ்ச்சி முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் திரவத்தின் தன்மையைப் பொறுத்து அவர் சரியாகச் சுட்டிக்காட்டியபடி திரவத்தின் பாகுத்தன்மை மற்றும் பிற பண்புகளைப் பொறுத்து நீங்கள் பெறக்கூடிய பலனை அதிகரிக்க வெவ்வேறு வெப்பப் பரிமாற்றிகளைப் பயன்படுத்த வேண்டும் ஆற்றல் சேமிப்பு மற்றும் அதிகபட்ச வெப்ப போக்குவரத்து கிடைக்கும் அது சரிதான் - பம்பிங் செலவு குறைவாக இருக்கும் என்பதால் அதிக அழுத்தம் இருந்தால் இவற்றை இறக்கிவிடவும் இந்த தட்டு வெப்பப் பரிமாற்றிகள் மற்றும் இணையான தட்டு வெப்பப் பரிமாற்றிகள் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்பதை நான் உண்மையில் வரைகிறேன் மேலும் உங்களுக்குத் தெரிந்த ஒரு சிறிய குழாயின் விட்டத்தையும் நீங்கள் பயன்படுத்த விரும்பவில்லை எனவே வெப்பப் பரிமாற்றியின் எந்தப் பகுதியில் நீங்கள் எந்த வகையான திரவத்தை ஓட்ட வேண்டும் என வடிவமைப்பு அம்சங்கள் செயல்படுகின்றன எனவே உங்களால் முடியாது எனவே குறிப்பிட்ட காரணம் எதுவும் இல்லை உண்மையில் உங்கள் ஆய்வக சோதனைகளுக்கு எந்த குறிப்பிட்ட காரணமும் இல்லை நீங்கள் ஏன் மோனோ எத்திலீன் கிளைகோலை உட்புறக் குழாயிலும் தண்ணீரை வெளியேயும் வைக்க வேண்டும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் உள்ளது அது மிகவும் வலுவான காரணம் அல்ல ஆனால் குறிப்பாக ஆய்வக சோதனைகளின் பார்வையில் சூடான திரவம் உங்கள் மோனோ எத்திலீன் கிளைகோல் சரியா நாங்கள் மோனோ எத்திலீன் கிளைகோலை குளிர்விக்கிறோம் எனவே நீங்கள் இப்போது வெளிப்புறக் குழாயில் மோனோ எத்திலீன் கிளைகோலைப் பாய்ச்சினால் சுற்றுப்புறத்தில் இழக்கப்படும் வெப்பத்தின் அளவைப் பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டும் எனவே அந்த நோக்கத்திற்காகவே அது உள்ளே பாயும்படி செய்யப்பட்டுள்ளது எனவே அது முடிந்தது சரியா எனவே இந்த வகையான வெப்பப் பரிமாற்றிகளை நீங்கள் வடிவமைக்கும் போது உந்தி செலவு உண்மையில் மிகவும் முக்கியமானது எனவே இதன் அடிப்படையில் வெப்பப் பரிமாற்றிகளை இரண்டு பரந்த வகைப்பாடுகளாக வகைப்படுத்தலாம் எனவே ஒன்று நேரடி தொடர்பு வெப்பப் பரிமாற்றிகள் நேரடி தொடர்பு வெப்பப் பரிமாற்றி என்றும் மற்றொன்று டிரான்ஸ்முரல் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் பார்த்த அல்லது கேள்விப்பட்ட அனைத்து வெப்பப் பரிமாற்றிகள் அவை அனைத்தும் முதன்மையாக டிரான்ஸ்மியூரல் அதாவது நேரடி தொடர்பு வெப்பப் பரிமாற்றிகளில் இல்லை என்பதை கடந்த விரிவுரையில் சுருக்கமாகக் குறிப்பிட்டோம் எனவே நேரடி தொடர்பு ஒடுக்கம் வழக்கில் எனவே நேரடி தொடர்பு வெப்பப் பரிமாற்றி என்பது திரவம் உண்மையில் மற்ற திரவத்துடன் நேரடியாகத் தொடர்பு கொள்ளும் இடமாகும் டிரான்ஸ்முரல் என்பது உலோகத்தைப் போன்ற ஒரு திடப்பொருளை உள்ளே வைத்திருக்கும் இடமாகும் மேலும் அந்த உலோகம் வெப்பப் போக்குவரத்துக்கான கேரியராக செயல்படுகிறது எனவே டிரான்ஸ்முரல் வெப்பப் பரிமாற்றிகளில் உங்களுக்கு வெப்பப் போக்குவரத்துக்கு ஒரு கேரியர் தேவை எனவே நேரடித் தொடர்பைப் போலல்லாமல் இந்தக் குறிப்பிட்ட வழக்கில் உங்களுக்கு ஒரு கேரியர் தேவை எனவே நிச்சயமாக நேரடி தொடர்பில் நீங்கள் இரண்டு சாத்தியக்கூறுகள் இருக்க முடியும் நீங்கள் நேரடி தொடர்பு ஒடுக்கம் நாங்கள் ஏற்கனவே சுருக்கமாக நேற்று விளக்கினோம் மற்றும் நீங்கள் ஒரு நேரடி தொடர்பு ஆவியாதல் முடியும் எனவே இவை இரண்டும் ஒரு கட்ட மாற்றத்தை உள்ளடக்கியது மற்றும் நிச்சயமாக இந்த இரண்டு திரவங்களும் கண்ணுக்கு தெரியாததாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லையெனில் நோக்கம் இழக்கப்படும் அவற்றின் திரவங்கள் கலக்கக்கூடியதாக இருந்தால் இந்த வகையான வெப்பப் போக்குவரத்து செயல்முறைக்கு செல்வதில் அர்த்தமில்லை இப்போது டிரான்ஸ்முரலில் நீங்கள் உண்மையில் இரண்டு வகைகளைக் கொண்டிருக்கலாம் ஒன்று உங்களுக்கு ஒரு சூழ்நிலை உள்ளது இதில் இரண்டு திரவங்களின் ஒற்றை கட்டம் மட்டுமே உள்ளது மற்றும் பல கட்டங்கள் உள்ளன உதாரணமாக பல கட்டங்கள் இதில் அடங்கும் இது ஒரு நீராவி ஸ்ட்ரீம் மற்றும் ஒரு திரவ ஸ்ட்ரீம் போன்றதாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு ஒடுக்க செயல்முறையை செய்யலாம் அல்லது நீங்கள் ஒரு கொதிநிலை செயல்முறையை செய்யலாம் எனவே ஒற்றை கட்டத்தில் உங்களுக்கு மூன்று வகைகள் சரியா எனவே இந்த மூன்று வகைகளும் உண்மையில் வடிவியல் வகைப்பாட்டை அடிப்படையாகக் கொண்டவை எனவே உங்களிடம் இரட்டை குழாய் இரட்டை குழாய் உள்ளது மேலும் நீங்கள் கச்சிதமாக இருக்க முடியும் மேலும் உங்களிடம் ஷெல் மற்றும் குழாய் சரியா எனவே பொதுவாக உங்களிடம் பல கட்டங்கள் இருந்தால் சரியா எனவே வடிவியல் வகைப்பாடு எனவே இது வடிவியல் வகைப்பாடு ஆகும் இவை மூன்றும் வடிவியல் வகைப்பாட்டின் அடிப்படையிலானது மற்றும் கொள்கையளவில் நீங்கள் பல கட்டங்களை உள்ளடக்கியிருந்தாலும் கூட இந்த மூன்று காரணிகளைப் பொறுத்து இந்த மூன்றைப் பயன்படுத்தலாம் சிறிது நேரத்திற்கு முன்பு விவாதித்தோம் வெப்பப் பரிமாற்றியை வடிவமைக்கும் போது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான காரணிகள் போன்றவை எனவே நீங்கள் பல கட்டங்களைக் கொண்டிருந்தால் ஒரு கட்டத்தில் மின்தேக்கி நீராவி என்று சொல்லலாம் இது மிகவும் பொதுவான செயல்முறையாகும் அங்கு நீராவி இப்போது வெப்பப் பரிமாற்றி வழியாக அனுப்பப்படுகிறது மற்றும் நீராவி ஒடுங்குகிறது மற்றும் மறைந்த வெப்பம் இப்போது பயன்படுத்தப்படுகிறது மற்றொரு திரவத்தை சூடாக்கவும் எனவே நீங்கள் எப்படி எந்த வகையான வெப்பப் பரிமாற்றிகளைத் தேர்வு செய்கிறீர்கள் என்பதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இப்போது நீங்கள் நீராவியை பம்ப் செய்ய வேண்டும் இது நீராவி கட்டத்தில் உள்ளது மற்றும் நீராவியின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட அதிகமாக இல்லை எனவே நீங்கள் உண்மையில் வடிவமைக்கும்போது மற்றும் எந்த வகையான வெப்பப் பரிமாற்றி பயன்படுத்தப்படும் என்பதைத் தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியா எனவே இப்போது நாம் என்ன பார்க்கப் போகிறோம் எனவே நிச்சயமாக பல கட்டங்களில் நீங்கள் திரவ நிலையிலிருந்து வாயு நிலை அல்லது வாயு கட்டத்திலிருந்து திரவ நிலைக்குச் செல்வீர்கள் இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் உங்களிடம் திரவம் இருக்கும்போது இரட்டைக் குழாயைப் பயன்படுத்த மாட்டீர்கள் நீங்கள் பல கட்டங்களைக் கொண்டிருக்கும்போது வாயு அல்லது ஒரு வாயு திரவமாக மாறுகிறது அது ஏன் என்று சிறிது நேரத்தில் பார்ப்போம் சரியா எனவே வெப்பப் பரிமாற்றிகள் உண்மையில் வேலை செய்யும் சக்தி என்பதை ஒருவர் எளிதாக உணர முடியும் உங்களிடம் உள்ள இரசாயனங்கள் மட்டுமல்ல பல தொழில்களின் உழைப்பாளிகள் இது இரசாயனம் இரசாயனத் தொழில்கள் பெட்ரோ கெமிக்கல் ஆகியவற்றின் வேலை செய்யும் சக்தியாகும் மருந்து நிறுவனங்களில் நீங்கள் செல்லும்போது இந்த வெப்பப் பரிமாற்றிகளை நீங்கள் அதிகம் பார்ப்பீர்கள் ஏனென்றால் அவை தயாரிக்கும் இந்த மருந்துகளில் சில அவை எப்போதும் அறை வெப்பநிலையில் தயாரிக்கப்படுவதில்லை அவை அனைத்தும் உலைகளில் தயாரிக்கப்படுகின்றன எனவே உண்மையில் மருந்து நிறுவனங்களில் இது உண்மையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது ஏனென்றால் நீங்கள் மருந்து தயாரிக்க விரும்பும் துல்லியம் கணிசமாக அதிகமாக உள்ளது மருந்தின் கலவையின் துல்லியத்தை நீங்கள் ஒருபோதும் தியாகம் செய்ய விரும்ப மாட்டீர்கள் எனவே மருந்தாக மாறுவதற்கு அணுஉலைக்குள் செல்லும் பொருளின் வெப்பநிலை மிக மிக முக்கியப் பங்கு வகிக்கிறது எனவே வெப்பப் பரிமாற்றிகள் மற்றும் வெப்பப் பரிமாற்றிகளின் துல்லியமான வடிவமைப்பு மற்றும் வெப்பப் பரிமாற்றிகளின் திறமையான பயன்பாடு ஆகியவை மருந்துத் தொழில்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன உதாரணமாக உயிர்வேதியியல் தொழில்களிலும் அவை வலுவான பங்கு வகிக்கின்றன உங்களில் சிலருக்குத் தெரியாமல் இருக்கலாம் சிலருக்கு தடுப்பூசி எப்படித் தயாரிக்கப்படுகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் உங்களில் எத்தனை பேர் தடுப்பூசிகளைப் பெற்றிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை அனைவருக்கும் தடுப்பூசிகள் சில சமயங்களில் அல்லது வேறு சில சமயங்களில் இருந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் எனவே தடுப்பூசிகள் நேரடி இரசாயனங்கள் அல்ல என்பது உங்களுக்குத் தெரியும் சில தடுப்பூசிகள் பலவீனமான நுண்ணுயிரிகளாகும் எனவே சில தடுப்பூசிகள் பொதுவாக புற ஊதா கதிர்வீச்சு நுண்ணுயிரிகள் மற்றும் சில தடுப்பூசிகள் நுண்ணுயிரிகளில் உருவாக்கப்படுகின்றன எனவே இரண்டாவது வேலை செய்யும் விதம் என்னவென்றால் சில நுண்ணுயிரிகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் இது சில இரசாயனங்கள் சில கலவைகள் சுரக்க முடியும் எனவே நீங்கள் உயிரினத்தை ஏமாற்றி அதன் ஒப்பனையை மாற்றியமைத்து அந்த குறிப்பிட்ட தடுப்பூசியை அதிக அளவில் உற்பத்தி செய்யச் செய்கிறீர்கள் எனவே இது செய்யப்படுகிறது எனவே இவை அழைக்கப்படுகின்றன எனவே உங்களிடம் உயிர்வேதியியல் உலைகள் உள்ளன உயிர்வேதியியல் உலைகள் இந்தத் தடுப்பூசிகளில் சிலவற்றை மொத்தமாக உற்பத்தி செய்யப் பயன்படுகிறது எனவே ஒரு தடுப்பூசி சந்தைக்கு வரும்போது உங்களுக்கு பல லட்சம் மற்றும் லட்சம் குப்பிகள் தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனென்றால் தடுப்பூசி போட விரும்பும் பலர் இருப்பார்கள் எனவே பொதுவாக வைரஸுக்கு எதிரான தடுப்பூசிக்கு பயன்படுத்தப்படும் முதல் வழி மற்றும் மற்ற அனைத்து தடுப்பூசிகளும் பொதுவாக இது இரண்டாவது பாதையாகும் இது எப்போதும் உண்மையல்ல ஆனால் பொதுவாக சரி எனவே நல்ல தரமான தடுப்பூசி மற்றும் நல்ல அளவிலான தடுப்பூசியைப் பெறுவதற்கு உயிர்வேதியியல் எதிர்வினையின் துல்லியமான கட்டுப்பாடு இங்கே மிகவும் முக்கியமானது எனவே அளவீடு என்பது அணுஉலையில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசியின் அளவின் வலுவான செயல்பாடாகும் இது உலை இயக்கப்படும் வெப்பநிலையின் வலுவான செயல்பாடாகும் உங்கள் எதிர்வினை பொறியியல் வகுப்பில் வெப்பநிலை கட்டுப்படுத்தப்பட்ட எதிர்வினைகளைப் பற்றி நீங்கள் அதிகம் பார்க்கலாம் ஆனால் அது இங்கே மிகவும் வலுவான பங்கு வகிக்கிறது எனவே இந்த திரவங்களில் சிலவற்றை சூடாக்க வெப்பப் பரிமாற்றிகள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே அவை எல்லா இடங்களிலும் பயனுள்ள பல தொழில்களில் காணப்படுவதை நீங்கள் காணலாம் உண்மையில் இந்த இடங்களில் பலவற்றில் வெப்பப் பரிமாற்றி பயன்படுத்தப்படுகிறது என்பது எங்களுக்குத் தெரியாது வெவ்வேறு வெப்பப் பரிமாற்றிகளின் பண்புகள் என்ன அவை எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் பண்புகள் என்ன பின்னர் வெப்ப பரிமாற்ற செயல்முறையை எவ்வாறு அளவிடுவது என்பதைப் பார்க்கப் போகிறோம் எனவே இங்கே அளவிடக்கூடிய அளவுகள் நுழைவாயில் மற்றும் கடையின் வெப்பநிலை மற்றும் ஓட்ட விகிதங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதைத்தான் நீங்கள் அனைவரும் உங்கள் ஆய்வக சோதனை இரட்டை குழாய் சோதனைகளில் அளவிடுகிறீர்கள் ஓட்ட விகிதங்கள் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் இன்லெட் மற்றும் அவுட்லெட் வெப்பநிலை என்னவென்று உங்களுக்குத் தெரியும் எனவே சோதனை ரீதியாக அளவிடக்கூடிய இந்தத் தகவலின் அடிப்படையில் வெப்பப் போக்குவரத்தின் அளவைக் கணக்கிடலாம் மற்றும் கொடுக்கப்பட்ட அமைப்பிற்கான வெப்பப் பரிமாற்றியை வடிவமைக்க அந்த தகவலைப் பயன்படுத்த முடியுமா எடுத்துக்காட்டாக நான் போக்குவரத்து செய்ய விரும்புவதாக இருக்கலாம் வெப்பப் போக்குவரத்து விகிதத்தின் x அளவு என்று சொல்லலாம் சரியா வெப்பப் போக்குவரத்து விகிதத்தை q என்று வைத்துக் கொள்வோம் அதுவே நான் கடத்த விரும்பும் வெப்பத்தின் அளவு நான் தேர்வு செய்ய வேண்டிய சரியான அல்லது உகந்த வடிவமைப்பு எது நான் தேர்வு செய்ய வேண்டிய வெப்பப் பரிமாற்றியின் வகை என்ன மற்றும் வெப்ப பரிமாற்றத்தின் பகுதி என்னவாக இருக்க வேண்டும் ஓட்ட விகிதம் என்னவாக இருக்க வேண்டும் எனவே வெப்பப் பரிமாற்றத்தைக் கையாள்வதில் அந்த வகையான கேள்விகள் உண்மையில் மிகவும் முக்கியமானவை எனவே இந்த அளவுருக்களில் சிலவற்றை நீங்கள் எவ்வாறு வடிவமைக்கிறீர்கள் அல்லது பெறுகிறீர்கள் என்பதை நாங்கள் பார்க்கப் போகிறோம் அவை அனைத்தையும் நாங்கள் பார்க்க மாட்டோம் உங்கள் ஏழாவது அல்லது எட்டாவது செமஸ்டரில் செயல்முறை உபகரண வடிவமைப்பைப் பார்க்கும்போது இவற்றில் பலவற்றை நீங்கள் காண்பீர்கள் இவை அனைத்தும் மீண்டும் ஒன்றாக இணைக்கப்படும் மற்றும் வெப்பப் பரிமாற்றியின் இயந்திர வடிவமைப்பைப் பற்றிய கூடுதல் விவரங்களைப் பார்க்கலாம் எனவே நாங்கள் இயந்திர வடிவமைப்பைப் பார்க்க மாட்டோம் ஆனால் வெப்பப் பரிமாற்றிகளைப் பொறுத்து வெப்பநிலை நுழைவு மற்றும் கடையின் வெப்பநிலையை மதிப்பிடுவதன் மூலம் வெப்பப் போக்குவரத்தின் பகுதியை முதன்மையாகப் பார்ப்போம் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் சரியா இதோ எனது திரவம் இது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வெப்பப் பரிமாற்றியில் நுழைகிறது இதோ வெப்பப் பரிமாற்றியின் பரப்பளவு மற்றும் கடையின் வெப்பநிலை என்னவாக இருக்க வேண்டும் அல்லது வெளியேறும் இடம் என்ன என்பதை அறிய விரும்புகிறேன் வெப்ப நிலை எனவே இதுபோன்ற கேள்விகளுக்கு அடுத்த சில விரிவுரைகளில் பதிலளிக்க முயற்சிப்போம் இந்த அளவுருக்கள் மதிப்பிடுவதற்குப் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு முறைகளை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் சரியா எனவே இரட்டை குழாய் நீங்கள் அனைவரும் மிகவும் எளிமையாகப் பார்த்தீர்கள் எங்களிடம் இரண்டு குழாய்கள் உள்ளன எனவே எங்களிடம் ஒரு இரட்டை குழாய் வெப்பப் பரிமாற்றி உள்ளது உங்களிடம் ஒரு திரவம் இருக்கலாம் அதை நான் திரவம் 1 என்று அழைக்கிறேன் இது உள்ளே குழாய் வழியாக பாய்கிறது மற்றும் நான் மற்றொரு திரவம் வைத்திருக்கலாம் திரவம் 2 இது வெளிப்புறக் குழாய் வழியாக பாய்கிறது மற்றும் சப் h சூடான திரவத்தைக் குறிக்க சப்ஸ்கிரிப்ட் h ஐயும் குளிர் திரவத்தைக் குறிப்பிட சப்ஸ்கிரிப்ட் c ஐயும் பயன்படுத்துகிறேன் எனவே உள்ளே குழாய்க்கு செல்லும் திரவம் சூடான திரவம் என்றும் செறிவூட்டப்பட்ட வட்டங்களுக்கு இடையில் செல்லும் திரவம் குளிர் திரவம் என்றும் வைத்துக்கொள்வோம் எனவே உள்ளே இருந்து வெளியே வெப்ப போக்குவரத்து இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எனவே இப்போது நமக்கு இதே போன்றது வேண்டும் எனவே இது இணை ஓட்டம் செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது அங்கு இரண்டு ஓட்டங்களும் உண்மையில் ஒரே திசையில் பாய்கின்றன அவை ஒன்றுக்கொன்று இணையாகச் செல்கின்றன இது சில சமயங்களில் இணை பாய்ச்சல் வெப்பப் பரிமாற்றி என்றும் அழைக்கப்படுகிறது இணை ஓட்டம் மற்றும் இணை ஓட்டம் இவை அனைத்தும் ஒரே பொருள் சரியா இப்போது உங்களுக்கு மற்றொரு சூழ்நிலை உள்ளது அது எதிர் பாய்ச்சல் எதிர் ஓட்டம் என்று அழைக்கப்படுகிறது அங்கு உள்ளே குழாய் வழியாக பாயும் திரவம் 1 என்று சொல்லலாம் அது ஒரு சூடான திரவம் இப்போது உங்களிடம் திரவம் 2 உள்ளது இது உண்மையில் முதல் திரவத்திற்கு எதிர் பாயும் எனவே அவை உண்மையில் ஒன்றுக்கொன்று எதிர் ஓட்டமாக பாயும் இந்த வகையான வடிவமைப்பில் சில நன்மைகள் உள்ளன மேலும் அந்த நன்மைகள் என்ன என்பதையும் மற்றொன்றை விட இது ஏன் நன்மைகள் என்பதையும் பார்க்கப் போகிறோம் எனவே ஆய்வகத்தில் உங்கள் சோதனைகளில் ஒன்று இணை ஓட்டம் நான் சொல்வது சரி என்றால் மற்றொன்று எதிர் ஓட்டம் பேரலல் ஃப்ளோ லேமினார் அல்லது டர்புலண்ட் எது என்று எனக்குத் தெரியவில்லை எனவே உங்கள் ஆய்வக பரிசோதனையில் லேமினார் ஓட்டம் என்பது எங்கள் இணையான ஓட்டம் மற்றும் டர்புலண்ட் ஓட்டம் என்பது எதிர் ஓட்டம் சரி எனவே இப்போது இரண்டாவது ஒன்றைப் பார்ப்போம் இது சிறிய வெப்பப் பரிமாற்றி ஒரு பொதுவான கச்சிதமான வெப்பப் பரிமாற்றி உங்களிடம் கார் இருப்பதை நீங்கள் பார்த்திருந்தால் அல்லது நீங்கள் கவனித்திருந்தால் உங்களில் பெரும்பாலானோர் உங்களில் பார்த்திருப்பீர்கள் அல்லது நீங்கள் கவனித்திருந்தால் முன்பக்கத்தில் இருக்கும் ரேடியேட்டர்கள் சிறிய வெப்பப் பரிமாற்றிகளுக்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு உங்களிடம் உள்ள ஒரே வித்தியாசம் என்னவென்றால் உங்களிடம் இரண்டு திரவங்கள் இல்லை அது வெப்பப் பரிமாற்றம் நிகழ்கிறது இது ஒரு திரவம் மட்டுமே உள்ளே இருந்து வெளியே வெப்பத்தை எடுத்துச் செல்கிறது இது காற்றோட்டத்தை உள்ளே இருந்து வெளியே கொண்டு செல்கிறது ஆனால் சிறிய வெப்பத்தில் பரிமாற்றத் தொழில்கள் நீங்கள் என்ன வைத்திருக்க முடியும் உங்களிடம் ஒரு திரவம் இருக்கும் சூழ்நிலையை நீங்கள் பெறலாம் அது இந்த வரிசையின் துளைகள் வழியாக பாய்கிறது ஒரு திசையில் இருந்து மற்றொரு திசையில் சென்று நீங்கள் மற்றொரு அணி மூலம் உண்மையில் பாயும் மற்றொரு திரவம் முடியும் மற்றும் அது அவர்கள் ஒன்றுடன் ஒன்று கலக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று நினைவில் கொள்ளுங்கள் எனவே இது ஒரு முப்பரிமாண வரிசை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அது இரு பரிமாண வரிசை அல்ல எனவே உங்களிடம் முப்பரிமாண வரிசை உள்ளது அதன் பிறகு குழாய்கள் சீரமைக்கப்பட்டுள்ளதை உறுதிசெய்து திரவங்கள் ஒன்றுடன் ஒன்று கலக்காத வகையில் இந்த அடுக்குகள் சீரமைக்கப்படுகின்றன உங்களில் எத்தனை பேர் ஒரு ஒற்றைக்கல்லைப் பார்த்திருக்கிறீர்கள் என்பது ஒரு ஒற்றைக்கல் போன்றது எனவே இது ஒற்றைப்பாதையின் அடுக்கைப் போல இருக்கும் அங்கு நீங்கள் விரும்புவீர்கள் இது ஒரு முப்பரிமாண பொருளாகும் அங்கு நீங்கள் உள்ளே செல்லும் இந்த ஸ்லாட்டுகளைக் கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு இரண்டு சாத்தியக்கூறுகள் இருக்கும் உங்களிடம் எளிய இணையான சேனல்கள் உள்ளன உங்களிடம் இணையான சேனல்கள் இருக்கும் சரியா அங்கு திரவம் இருக்கும் அதன் மேல் பார்வையை வரைய முயற்சிக்கவும் எனவே இது போன்ற ஸ்லாட்டுகளை நீங்கள் வைத்திருக்கலாம் எனவே இது மேல் பார்வை எனவே உங்களிடம் ஒரு திரவம் உள்ளது அது இங்கே இந்த இடங்கள் வழியாக செல்கிறது எனவே நான் ஒரு பக்கக் காட்சியை வரைந்தால் இது போன்ற சீரமைக்கப்படாத இடங்கள் உங்களுக்கு இருக்கும் சரியா எனவே நீங்கள் மற்றொரு திரவத்தை உட்கொள்ளலாம் எனவே இது பக்க பார்வை மற்றும் இது மேல் பார்வை சரியா எனவே உங்களிடம் ஒரு திரவம் உள்ளது இது இந்த குழாய் வழியாக பாய்கிறது மற்றொரு பாயும் திரவம் பாய்கிறது இது உண்மையில் மறுபுறம் பாய்கிறது மற்றும் அது கச்சிதமாக இருப்பதற்கான காரணம் இந்த ஸ்லாட்டுகளில் பலவற்றை நீங்கள் சிறியதாக ஏற்பாடு செய்யும் சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம் ஒன்று மற்றும் அனைத்தையும் ஒன்றாக பேக் செய்யவும் எனவே இந்த வகையான மற்றும் எனவே ஒரு வாய்ப்பு என்னவென்றால் நீங்கள் இது போன்ற இணையான சேனல்களை வைத்திருக்கலாம் அல்லது உங்களிடம் குறுக்கு ஓட்டம் சேனல் இருக்கலாம் நீங்கள் குறுக்கு ஓட்டம் சேனல் வெப்பப் பரிமாற்றிகளை வைத்திருக்கலாம் எனவே திரவத்தின் பண்புகள் ஓட்ட பண்புகள் அல்லது வேகப் போக்குவரத்து ஆகியவற்றைப் பொறுத்து நீங்கள் சிறிய வெப்பப் பரிமாற்றி பல்வேறு வகையான சிறிய வெப்பப் பரிமாற்றிகளைப் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு நீராவி ஓட்டம் இருந்தால் நீங்கள் இரண்டு வாயு வாயு நீரோடைகள் அல்லது இரண்டு நீராவி நீரோடைகளுக்கு இடையில் வெப்பத்தை பரிமாறிக்கொள்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உண்மையில் அவ்வளவு அழுத்தம் வீழ்ச்சி தேவையில்லை உண்மையில் அதை பம்ப் செய்ய தேவையில்லை எனவே கச்சிதமான வெப்பப் பரிமாற்றியின் உள்ளே நீராவி ஓட்டம் அல்லது வாயு ஓட்டத்தை பம்ப் செய்ய உங்களுக்குத் தேவைப்படும் ஆற்றலின் அளவு இந்த குழாய் வழியாக திரவம் அல்லது திரவத்தை செலுத்துவதை விட கணிசமாகக் குறைவு எனவே வாயு நீரோடைகளுக்கு இடையேயான வெப்பப் பரிமாற்றத்திற்கு இது மிகவும் பொருத்தமானது மற்றும் இது தொழில்துறையில் மிகவும் பொதுவாகக் காணப்படுகிறது எனவே அதுதான் கச்சிதமான வெப்பப் பரிமாற்றி இது கச்சிதமான வெப்பப் பரிமாற்றி